ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் பயன்பாடுகள் டிஃபரண்சியல்ஆம்ப்ளிபையர் இந்த அத்தியாயத்திற்கு வருக இங்கே இன்று நாம் ஒரு வித்தியாசமான பெருக்கி டிஃபரண்சியல்ஆம்ப்ளிபையர் differential amplifier என்றால் என்ன என்று பார்ப்போம் இதுவரை ஓப்பம்பை ஒரு தலைகீழி இன்வடிங் inverting ஆக பார்த்தோம் ஓப்பம்பை ஒரு தலைகீழ் அல்லாததாகக் நான் இன்வடிங் non inverting ஆக கண்டோம் மற்றும் ஓப்பம்பை ஒரு கூட்டு பெருக்கியாக சம்மிங் ஆம்ப்ளிபையர் summing amplifier பார்த்தோம் எனவே செயல்பாட்டு பெருக்கியை ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் operational amplifier ஒரு மாறுபட்ட பெருக்கியாக டிஃபரண்சியல் ஆம்ப்ளிபையர் differential amplifier எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் மீண்டும் திரைக்கு வந்தால் பின்வரும் கட்டமைப்பில் காண்பிகரெக்ஷன் configuration ஓப்பம்ப் இருந்தால் பின்வரும் சீமாட்டிக் அல்லது பின்வரும் சுற்றுகளில் சர்க்யூட் circuit பின்னர் நான் பார்ப்பது என்னவென்றால் தலைகீழ் இன்வடிங் inverting மற்றும் தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் non inverting பெருக்கிக்கு ஆம்ப்ளிபையர் amplifier க்கு ஒரு உள்ளீட்டைப் இன்புட் பயன்படுத்துகிறேன் தலைகீழ் மற்றும் தலைகீழ் அல்லாதபெருக்கியின்ஆம்ப்ளிபையர் amplifier முனையத்திற்கு டெர்மினல் terminal உள்ளீட்டைப்இன்புட் பயன்படுத்துவது சரியானது இங்கு R1 R2 மதிப்புகள் உள்ளன இந்த குறிப்பிட்ட உள்ளமைவில் காண்பிகரெக்ஷன் configuration எனது Vo வெளியீட்டு அவுட்புட் மின்னழுத்தத்தை வோல்டேஜ் voltage நான் எவ்வாறு கண்டுபிடிப்பது முதல் பகுதி Vo வெளியீட்டு அவுட்புட் மின்னழுத்தத்தை வோல்டேஜ் voltage நான் எவ்வாறு கண்டுபிடிப்பது மற்றும் Vo ஐ பொருத்தவரை R2 R1 V1 V2 க்கு இடையிலான தொடர்பு எனவே இந்தப் புள்ளிகளை நீங்கள் காண்கிறீர்கள் ஒன்று V மற்றொன்று V இப்போது நான் என்ன பார்க்க முடியும் என்றால் V V எப்படி ஏனெனில் ஓப்பம்பிற்குள் மின்னோட்டம்கரண்ட் current 0 ஆகும் அல்லது வர்ச்சுவல் கிரவுண்ட் கருத்து காரணமாக V1 V2 or V V எனவே நாம் முதலில் கருத்தில் கொள்வது இதுதான் இந்த மதிப்பு i1 ஆக இருந்தால் இங்கே i1 க்கும் மேல் இருக்கும் மதிப்பைக் கருத்தில் கொள்வோம் ஆனால் இந்த மதிப்பு V1 V ஆக இருக்கும் எனவே V1 V R1 சரியா இந்த மதிப்பை நான் கருதினால் அது பூஜ்ஜியம் ஆகும் ஆனால் V ஏனெனில் நீங்கள் இங்கே பார்க்க முடிந்தால் எனவே அது V ஆக இருக்கும் Vo R2 Vo R2 எனவே இப்போது நான் இந்த மதிப்பை V ஐ அளவிட விரும்பினால் V க்கு நாம் இந்த கிரவுண்டை கருத்தில் கொள்வோம் உங்களுக்கு இங்கே மின்னழுத்தம் வோல்டேஜ் voltage உள்ளது எனவே இது ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் போன்றது ஏனெனில் நீங்கள் இங்கே V2 ஐப் பார்க்கிறீர்கள் மற்றும் இங்கே கிரவுண்ட் உள்ளது எனவே நாம் அதை அளவிடுவது போல் தெரிகிறது நம்மிடம் V2 உள்ளது R1 உள்ளது R2 உள்ளது மற்றும் நாம் V ஐ அளவிடுகிறோம் எனவே இப்போது எனக்கு V தெரியும் சரியா ஏனெனில் V V எனவே இந்த இரண்டு மதிப்புகளுக்கும் சமமான எனது மதிப்பு i1 ஐ வைப்பேன் எனவே V R1 V Vo R2 சரியா இதன் மதிப்பு இப்பொழுது நான் இந்த V இன் மதிப்புக்கு பதிலாக இந்த சமன்பாட்டில் V இன் மதிப்பை நான் மாற்றினால் நான் எழுதுவது V1 R1 ஆல் வகுக்கப்பட்ட இந்த மதிப்பு R2 க்கு சமமாக இந்த முழு மதிப்பால் வகுக்கப்படுகிறது மீண்டும் இந்த இடத்தில் இங்கே மாற்றுகிறோம் எனவே நான் மேலும் தீர்க்கிறேன் என்றால் என்னிடம் என்ன இருக்கும் நான் முழுமையான சமன்பாட்டை தீர்க்கும்போது நான் அதைக் கண்டுபிடிப்பேன்

எனவே அது என்ன செய்கிறது இது டிஃபரண்சியல்ஆம்ப்ளிபையர் இது பெருக்குகிறது இது வெளியீட்டில் அவுட்புட் இல் மின்னழுத்தத்தின்வோல்டேஜ் இன் வித்தியாசத்தை பெருக்கும் மற்றும் பெருக்க காரணி ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் என்ன R1 மற்றும் R2 மதிப்புகள் மூலம் பெருக்கம் ஆம்பிளிஃபிகேஷன் ஒன்று R1 மற்றும் R2 இன் மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் அல்லது தேர்ந்தெடுப்பதன் மூலம் பெருக்கம் ஆம்பிளிஃபிகேஷன் செய்யப்படுகிறது R1 மற்றும் R2 என்றால் என்ன R1 மற்றும் R2 என்பது எனது ஃபீட்பேக் ரெசிஸ்டர்ஸ் உங்களுக்கு புரிகிறதா எனவே இரண்டு முனையங்களிலும்டெர்மினல் terminal நான் ஒரு மின்னழுத்தத்தைப்வோல்டேஜ் பயன்படுத்தும்போதெல்லாம் இவ்வாறு தான் டிஃபரண்சியல்ஆம்ப்ளிபையர் வேலை செய்யும் மின்னழுத்தம் வோல்டேஜ் V1 மற்றும் இங்கே மற்றொரு முனையத்தில்டெர்மினல் terminal V2 எனது வெளியீட்டு மின்னழுத்தம் அவுட்புட் வோல்டேஜ் என்பது R2 R1 இல் மின்னழுத்தத்தின் வோல்டேஜ் வேறுபாட்டைத் தவிர வேறில்லை இது நான் நினைவில் கொள்ள வேண்டிய சூத்திரம் இது எனது டிஃபரண்சியல்ஆம்ப்ளிபையர் ஆக இருக்கும்

எனவே ஒரு உதாரணத்தை தீர்ப்போம் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள டிஃபரண்சியல்ஆம்ப்ளிபையர் உள்ளமைவுக்குகாண்பிகரெக்ஷன் இது R1 R3 10 கிலோ ஓம்ஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது 10 கிலோ ஓம்ஸ் ஆகும் R2 Rf 20 இது 20 ஆகும் வெளியீட்டுஅவுட்புட் மின்னழுத்தத்திற்கான வோல்டேஜ் தீர்வை நாம் Vo ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் V1 முனையத்திற்குடெர்மினல் terminal உள்ளீட்டு இன்புட் மின்னழுத்தம் வோல்டேஜ் மற்றும் V1 முனையத்திற்கு உள்ளீட்டு இன்புட் எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் V1 0 and V1 V i2 ஆகிய மூன்று நிபந்தனைகளுக்கும் உட்படும் எனவே இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்போது ஏனெனில் Rf R3 R2 R1 வெளியீட்டு அவுட்புட் மின்னழுத்தம்வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது நான் மதிப்பை 2010 2 ஆக மாற்றினால்எனவே 2 எனவே Rf 20 கிலோ ஓம் எனவும் R3 10 கிலோ ஓம்ஸ் எனவும் டெர்மினல்களுக்கான உள்ளீட்டு இன்புட் எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் VI1 மற்றும் VI2 இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மாறுபடும் எனவே என்ன நடக்கும் ஆகையால் Vi முனையத்திற்குடெர்மினல் terminal உள்ளீட்டு இன்புட் எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் R1 R2 ஐத் தவிர வேறில்லை இந்த சர்க்யூட் டை பார்த்தால் நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் டெர்மினல் Vi1 க்கான இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்பது Vi1 R1 R2 R1 10 என்றால் என்ன R2 என்பது 20 எனவே இது 30 கிலோ ஓம் ஆகும் Vi2 க்கான இன்புட் ரெசிஸ்டன்ஸ் Vi1 Vi2 க்கு சமமாக இருக்கும்போது நான் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் லா வை பயன்படுத்தும்போது பிறகு நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் நாம் இந்த சர்க்யூட் டை பார்த்தால் நீங்கள் இந்த சர்க்யூட் டை பார்க்க வேண்டும் நாம் இதை கண்டு பிடிப்போம் எப்படி விடை காண்போம் மேலும் V i2 அதனால் நீங்கள் அதை மேலும் தீர்க்கும்போது உங்களுக்கு என்ன விடை கிடைக்கும் V i2 i 2 இந்த குறிப்பிட்ட மதிப்புக்கு சமம் எனவே ஆகையால் டெர்மினல் 2 வில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை மாற்றிய பிறகு வேறொன்றுமில்லை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருப்பினும் டெர்மினல் 2 வின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் V i2 i2 ஆகும் எனவே மதிப்புகளை பதிலாக மாற்றினால் என்னிடம் என்ன இருக்கும் 6 கிலோ ஓம்ஸ் என்னிடம் 6 கிலோ ஓம் மதிப்பு உள்ளது ஆகையால் இந்த மாதிரி டிபரன்சியல் ஆம்ப்ளிபையர் பிரச்சனையை தீர்வு செய்யலாம் இப்பொழுது இவற்றைத் தீர்ப்பதில் நாம் கொஞ்சம் வேகமாக இருக்கிறோம் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் நான் எனது விரிவுரைகளை சிறிது வேகப்படுத்துகிறேன் காரணம் ஆசிரியரின் அதே அதிர்வெண்ணில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இது ஒரு மாணவராக கேட்பவராக வேகம் அதிகரித்தால் சிக்கலைப் புரிந்துகொள்ளும் திறனும் அதிகரிக்க வேண்டும் முந்தைய விரிவுரைகளுடன் நாம் தெளிவாக இருக்கும்போதுதான் அது அதிகரிக்க முடியும் எனவே வர்ச்சுவல் கிரவுண்டைப் பற்றி நான் திடீரென்று பேசும்போது நீங்கள் திரும்பிச் சென்று வர்ச்சுவல் கிரவுண்ட் எது என்று பார்க்க வேண்டியதில்லை சரியா ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் வர்ச்சுவல் கிரவுண்ட் என்னவென்று உங்களுக்கு முன்பே தெரியும் அதுபோல தலைகீழ் இன்வடிங் தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் பெருக்கி ஆம்ப்ளிபையர் பற்றி நான் பேசும்போது உடனடியாக அதில் ஒரு வகைகேஸ் case இருப்பதாக நீங்கள் கூற முடியும் ஒரு டிஃபரண்சியல் ஆம்ப்ளிபையர் Vo என்பது Rf R1 அல்லது Rf R1 தவிர வேறில்லை இப்போது டிஃபரண்சியல் ஆம்ப்ளிபையர் சிக்கல்களைத் தீர்ப்பது பற்றி நான் பேசினால் நீங்கள் எவ்வாறு டிஃபரண்சியல் ஆம்ப்ளிபையரை தீர்க்க முடியும் எனவே நாங்கள் இரண்டு சிக்கல்களை எடுத்துள்ளோம் அதில் டிஃபரண்சியல் ஆம்ப்ளிபையரை நாங்கள் தீர்த்துள்ளோம் இப்போது இப்போது நான் உங்களுக்கு சிக்கலைக் காட்ட விரும்பினால் எங்கே கரண்டில் இருந்து வோல்டேஜ் மாற்றம் ஆகிறதோ எனவே நீங்கள் திரைக்குள் வந்தால் கரண்ட் இலிருந்து வோல்டேஜ் மாற்றி கன்வெர்ட்டர்உள்ளது நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் முதல் சர்க்யூட் இங்கே நான் புரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் Ii I1 க்கு சமமாக இருக்கும் எனவே மற்றொரு வழி V மற்றும் V V 0 அதுவும் உண்மைதான் எனவே நான் 0 Vo மதிப்பை பதிலாக மாற்றினால் If Rf தவிர வேறில்லை ஏனெனில் Vi1 என்ன 0 இங்கே Vo உள்ளது எனவே 0 Vo IfRf அதனால் Vo IfRf ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்பது வேறு எதுவுமில்லை ஆனால் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் டை பார்ப்போம் இப்போது டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் மற்றும் ட்ரான்ஸ்ரெசிஸ்டன்ஸ் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு கற்பிக்கப் போவதில்லை மற்றும் அது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது அது உங்கள் வீட்டுப்பாடம் மற்றும் இப்போது டெல்டா Vo பை டெல்டா Ii என்று எழுதியுள்ளோம் சரியா எனவே ட்ரான்ஸ்ரெசிஸ்டன்ஸ் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் எப்படியாவது அல்லது சிறிதேனும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்களே கற்றுக்கொள்ள முயலவும் இப்போது Vo If Rf எனவே ஒரு சர்க்யூட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போது இதுவே அவுட் புட் வோல்டேஜ் இன் மதிப்பு இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஐ கருத்தில் கொள்வோம் இது எங்கள் போட்டோ டயோட் சர்க்யூட் எனவே உங்களுக்கு ஒரு போட்டோடியோட் வழங்கப்பட்டால் வெளியீட்டை அவுட்புட்டை எவ்வாறு அளவிட முடியும் எனவே நீங்கள் பார்ப்பது போல இது ஒரு போட்டோடியோட் மற்றும் அது என்ன i1 என்பது ஒரு மில்லிவாட்டிற்கு 25 மைக்ரோஅம்பியர் இன்சிடென்ட் ரேடியேஷன் கதிர்வீச்சு இது நாம் உருவாக்கக்கூடிய மின்னோட்டமாகும் கரண்ட் எனவே 50 மில்லிவாட்டில் 50 மில்லிவோல்ட்களில் என்ன சக்தி என்ன கரண்ட் 50 மில்லிவாட் இது 50 முதல் 25 முதல் 10 வரை மைனஸ் 6 ஆக உயரும் ஏனெனில் இது மைக்ரோஅம்பியர் 1 25 மில்லியம்பியர் இப்போது Rf 3 2 கிலோ ஓமிற்கு சமம் என்று நான் கருதினால் எனது வெளியீட்டு மின்னழுத்தம்அவுட்புட்வோல்டேஜ் Vo கழித்தல் 4 வோல்ட்டுகளாக இருக்கும் எனவே மீண்டும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி எனக்கு ஒரு போட்டோடியோட் சர்க்யூட் வழங்கப்பட்டால் i1 ஆனது 25 மைக்ரோஅம்பீருக்கு சமம் என்று தெரிவிக்கப்பட்டால் நிகழ்வு கதிர்வீச்சின்இன்சிடென்ட் ரேடியன்ஸ் ஒரு மில்லிவாட்டிற்கு ஃபோட்டோடியோட் உருவாக்கும் மின்னோட்டத்தின் கரண்ட் அளவு இது மற்றும் 50 மில்லிவாட்டில் இறுதி மின்னழுத்தம் வோல்டேஜ் 50 மில்லிவாட் என்னவாக இருக்க வேண்டும் இறுதி மின்னழுத்தம் வோல்டேஜ் என்னவாக இருக்க வேண்டும் பின்னர் நான் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்த வேண்டியிருந்தது பின்னர் நான் Rf 3 2K ஓமின் மதிப்பு என்று கருத வேண்டும் எனக்கு வெளியீட்டு மின்னழுத்தம் அவுட்புட் வோல்டேஜ் 4 வோல்ட் ஆக இருக்கும் எனவே இவ்வாறு கரண்ட் 2 வோல்டேஜ் மாற்றிகன்வட்டர் வேலை செய்கிறது மற்றும் மின்னோட்டத்திலிருந்து மின்னழுத்த மாற்றிக்கு கரண்ட் 2வோல்டேஜ்கன்வட்டர் ஃபோட்டோடியோட் சுற்று சர்க்யூட் ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் டிஃபரண்சியல் ஆம்ப்ளிபையர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் பார்த்தோம் எனவே இது இந்த குறிப்பிட்ட அத்தியாயம் பற்றியது அடுத்த அத்தியாயத்தில் இண்ட கிரேட்டர் பயன்பாட்டைப் பார்ப்போம் பின்னர் மற்றொரு அத்தியாயத்தில் ஒரு டிஃபரண்டியட்டர் பயன்பாட்டைக் காண்போம் மீண்டும் நான் இந்த அத்தியாயத்தை சிறிய அத்தியாயங்களாக பிரிக்கிறேன் அல்லது விரிவுரையை சிறிய அத்தியாயங்களாக பிரிக்கிறேன் என்று நீங்கள் காண்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் கருத்தை புரிந்து கொள்ளவும் அதைப் படிக்கவும் சிக்கல்களைத் தீர்க்கவும் அதிக சிக்கல்களைப் பெறலாம் மற்றும் நீங்களே சரி செய்யலாம் இந்த பெருக்கிகளின்ஆம்ப்ளிபையர் பயன்பாடு எவ்வாறு சரியாக உள்ளது என்பதையும் பாருங்கள் எனவே அதனால்தான் நான் 20 25 30 அரை மணி நேரத்தில் நேரத்தை குறைத்துக்கொண்டிருக்கிறேன் எந்த விரிவுரைகளை நான் கொண்டு வர முடியுமோ அதை நான் கொண்டு வரக்கூடிய எந்த அத்தியாயக்கூறுகளுக்கும் கொண்டு வர முடியும் இதனால் நீங்கள் புரிந்து கொள்ள போதுமான நேரம் கிடைக்கும் பின்னர் ஜீரணித்து மேலும் தீர்க்கவும் உங்களிடம் ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் உங்களிடம் ஒரு கேள்வி இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் எனவே அடுத்த அத்தியாயத்தில் இண்ட கிரேட்டர் ஐப் பார்ப்போம் அதுவரை இந்த விஷயத்தைப் பற்றி அறிந்து கொள்வோம் கற்பிக்கப்பட்டதைப் புரிந்து கொள்ளுங்கள் மின் ஓட்டத்திலிருந்து மின்னழுத்த மாற்றி கரண்டு வோல்டேஜ் கன்வேர்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை நீங்களே தீர்க்கவும் அதுவரை கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் உங்களைப் பார்ப்பேன் வருகிறேன்